இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் கடந்த பாடத்தில் தேவைகள் பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பு பற்றி நாம் விவாதித்தோம் தேவை பகுப்பாய்வு மற்றும் விவரக்குறிப்பின் போது முடிக்கப்பட வேண்டிய முக்கிய பணியை நாம் கண்டறிந்தோம் தேவைகள் சேகரிக்கப்பட வேண்டும் பின்னர் சேகரிக்கும் தேவைகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இறுதியாக நாம் விவரக்குறிப்பைப் பார்ப்போம் பின்னர் வாடிக்கையாளர் மற்றும் பிற பங்குதாரர்களால் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும் இப்போது வளர்ச்சி செயல்முறையின் இரண்டாவது செயல்பாட்டை பகுப்பாய்வு செய்வோம் நாம் சேகரிக்கும் செயல்பாட்டைப் பார்த்தோம் இதில் செய்யப்பட வேண்டிய முக்கிய நடவடிக்கையான தேவைகள் சேகரிப்பை அறிந்தோம் பின்னர் நாம் ஒரு case study பார்ப்போம் அதன் செயல்பாடுகள் என்ன அவை எவ்வாறு செய்யப்படவேண்டும் என்பதைப் புரிந்துகொள்ள ஒரு எளிய case study இப்போது சேகரிக்கப்பட்ட தேவைகளின் பகுப்பாய்வைப் பார்ப்போம் இது தேவை செயல்பாட்டில் இரண்டாவது பணியாகும் இதில் தேவைகளின் பிரச்சினைகளை அடையாளம் காண்பதே பகுப்பாய்வின் முக்கிய கவனம் இதற்காக நாம் சேகரித்த அனைத்து தேவைகளையும் ஆராய்ந்து வாடிக்கையாளரின் தேவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் தேவைகளின் பிரச்சினைகளைக் கண்டறிந்து அதனை அகற்ற நாம் பகுப்பாய்வு செய்கிறோம் சேகரிக்கப்பட்ட ஒரு தேவையில் பொதுவாக மூன்று முக்கிய பிரச்சினைகள் உள்ளன இவை முரண்பாடுகள் என அழைக்கப்படுகின்றன மூன்று பிரச்சினைகள் முரண்பாடு தெளிவின்மை மற்றும் முழுமையற்ற தன்மை இவற்றை எவ்வாறு அடையாளம் காண்பது வாடிக்கையாளர் மற்றும் இறுதி பயனருடன் கலந்துரையாடுவதன் மூலம் பிரச்சினைகள் அடையாளம் காணப்பட்டு அகற்றப்படும் இப்போது முதலில் தெளிவற்ற சிக்கலைப் பார்ப்போம் தெளிவின்மை என்பது தேவைகள் தெளிவற்ற நிலை இது போதுமான அளவு துல்லியமாக இல்லை அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு தேவைகளில் ஒன்று அனைத்து இறுதி பயனர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரே control field எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் ஒரே control field என்பது உண்மையில் தெளிவற்ற தேவை இங்கே பிரச்சனை என்னவென்றால் வெவ்வேறு விளக்கங்கள் சாத்தியமாகும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் ஒரே control field உள்ளது ஒரு control field பல வாடிக்கையாளர்களுடன் பகிரப்படுகிறது என்று அர்த்தமா ஒரு வாடிக்கையாளர் அதை மாற்றினால் மற்ற வாடிக்கையாளர்கள் ஏமாற்ற முடியும் அல்லது இதே போன்ற control field வெவ்வேறு வாடிக்கையாளர்களுடன் இருக்கிறதா control fieldக்கு உண்மையில் என்ன அர்த்தம் என்பதை சரிபார்க்க வாடிக்கையாளருடன் நாம் விவாதிக்க வேண்டும் வாடிக்கையாளர்களிடையே பகிரப்படும் ஒரே ஒரு control field மட்டுமே உள்ளதா அங்கு ஒரு வாடிக்கையாளர் செய்யும் செயல் மற்ற வாடிக்கையாளர்களையும் பாதிக்கிறது அல்லது அவர்களுக்கு ஒத்த ஆனால் வேறுபட்ட கட்டுப்பாட்டு புலங்கள் உள்ளதா இவை இரண்டும் வேறுபட்ட பிரச்சினைகள் இப்போது சீரற்ற தேவைக்கான உதாரணத்தைப் பார்ப்போம் சீரற்ற தேவையில் சில தேவைகள் வேறு சில தேவைகளுக்கு முரணானவை எடுத்துக்காட்டாக வெப்பநிலை மற்றும் வேதியியல் உலை 100 டிகிரி சென்டிகிரேட்டை மீறும் போது ஹீட்டரை இயக்கி water shower வதாக ஒரு வாடிக்கையாளர் கூறுகிறார் ஆனால் பின்னர் மற்றொரு வாடிக்கையாளர் வெப்பநிலை 100 டிகிரி சென்டிகிரேட்டை தாண்டும்போது ஹீட்டரை அணைத்துவிட்டு குளிரூட்டியை இயக்கவும் ஆனால் water shower வேண்டாம் என்று கூறியுள்ளார் எனவே வெப்பநிலை 100 டிகிரி சென்டிகிரேட்டை தாண்டும்போது எடுக்க வேண்டிய நடவடிக்கை முரணானது வாடிக்கையாளருடன் விவாதிக்க வேண்டும் எது சரியானது முழுமையற்ற தேவை என்பது மூன்றாம் வகை பிரச்சினைகளாகும் அங்கு நாம் முழுமையற்ற தேவைகளை அடையாளம் கண்டு அவற்றை அகற்ற வேண்டும் முழுமையற்ற தேவைகள் வாடிக்கையாளர் மறந்துவிட்ட தேவைகள் அல்லது இவை தேவைப்படும் என்பதை உணரவில்லை ஒரு எடுத்துக்காட்டு வாடிக்கையாளர் வெப்பநிலை 90 டிகிரி சென்டிகிரேட்டுக்குக் கீழே வரும்போது என்ன நடக்கும் என்பதை பதிவு செய்யவில்லை வெப்பநிலை 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு அதிகமாக இருக்கும்போது ஏதாவது செய்யுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் வெப்பநிலையின் lower side எடுக்க வேண்டிய எந்த நடவடிக்கையும் பதிவு செய்யப்படவில்லை எனவே இது ஒரு முழுமையற்ற தேவை வெப்பநிலை 90 டிகிரிக்கு குறைவாக இருக்கும்போது ஹீட்டரை மீண்டும் இயக்க வேண்டும் மற்றும் 90 முதல் 100 வரை வெப்பநிலையை பராமரிக்க water shower அணைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பதிவு செய்திருக்க வேண்டும் சேகரிக்கப்பட்ட தேவையின் பகுப்பாய்வின் போது தேவைகளை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் சேகரிக்கப்பட்ட தேவைகளிலிருந்து தெளிவற்ற தன்மைகள் முரண்பாடுகள் மற்றும் முழுமையற்ற தன்மையை அகற்ற வேண்டும் இது ஒரு எளிய வேலையாக தெரிகிறது ஆனால் இது உண்மையில் கடினமான பணியாகும் வாடிக்கையாளர்களின் மனதில் இருப்பதை புரிந்து கொள்ளாமல் சிக்கலைப் பற்றி ஆழமாக அறிய முடியாததால் இது ஒரு கடினமான பிரச்சினை தேவைகளைச் சேகரிக்கும் நபர் பொதுவாக ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார் வாடிக்கையாளர்களுக்குத் தேவையானதை முழுமையாகப் புரிந்துகொள்வதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் குறிப்பிடுவதற்கும் ஆய்வாளர்களுக்கு நேரம் ஆகும் இது ஒரு கடினமான பணி என்பதால் அவர்கள் இங்கு நிறைய நேரம் செலவிடுகிறார்கள் அனுபவம் வாய்ந்த ஆய்வாளர் தேவைகள் சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வுகளைப் புரிந்துகொள்ள சிறிது நேரம் செலவழிக்கும்போது அது மதிப்புக்குரியது என்பதை அறிந்திருந்தார் ஏனென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய தெளிவான புரிதல் நமக்கு இல்லையென்றால் திருப்திகரமான தீர்வை உருவாக்குவது சாத்தியமில்லை தேவைகள் சேகரித்தல் மற்றும் பகுப்பாய்வின் போது பயனர் தீர்க்க விரும்பும் பிரச்சினைகள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன அம்சங்கள் தேவை அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் ஏனெனில் பயனர் வெகு தொலைவில் இருந்து எதையாவது செய்ய விரும்பினால் அதை செயல்படுத்துவது கடினம் நாம் அதை உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அர்த்தமுள்ள மற்றும் தீர்க்கக்கூடிய மாற்றங்களை நாம் மாற்ற வேண்டும் பின்னர் சிக்கலைத் தீர்க்கும்போது என்ன பிரச்சினைகள் உள்ளன என்பதைப் புரிந்து கொள்ள வேண்டும் பகுப்பாய்வு நடவடிக்கைகள் மிகவும் முழுமையாக மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் இன்னும் சில problems இருக்கலாம் முறையான விவரக்குறிப்பு தேவை விவரக்குறிப்பு ஆவணத்தை நாம் உருவாக்கிய பிறகு முறையான விவரக்குறிப்பைக் கொண்டிருக்கலாம் இப்போது எல்லா முரண்பாடுகளையும் முழுமையற்ற தன்மையையும் ஆவணத்திலிருந்து நீக்கிய பிறகு தேவைகளை ஆவணப்படுத்துவது குறித்து பார்ப்போம் இப்போது SRS ஆவணத்தை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம் இது மிக முக்கியமான திறமை இப்போது தேவைகளை எவ்வாறு ஆவணப்படுத்துவது என் று பார்ப்போம் இங்கே எங்களிடம் சேகரிக்கப்பட்ட தேவைகள் உள்ளன அவற்றில் இருந்து அனைத்து problemகளும் பகுப்பாய்வு நடவடிக்கை மூலம் அகற்றப்பட்டுள்ளன இப்போது நாம் தேவைகளை முறையாக ஒழுங்கமைக்கவும் பின்னர் அவற்றை முறையாக ஆவணப்படுத்தவும் பார்ப்போம் SRS ஆவணம் மிக முக்கியமான ஆவணமாகும் இது பல்வேறு வகையான பயனர்களால் பயன்படுத்தப்படுகிறது SRS ஆவணம் வெவ்வேறு பயனர்களுக்குப் புரியும்படியாகயும் மற்றும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் ஏனெனில் பயனர்களுக்கு SRSஸில் பல்வேறு வகையான தகவல்களைத் தேட வேண்டியிருக்கும் இது பயனர் தேவையின் அறிக்கையாக செயல்படுகிறது இது ஒரு ஒப்பந்த ஆவணம் இது development பணிகளைத் தொடங்குவதற்காக development குழுவினருக்கான ஒரு குறிப்பு ஆவணம் மேலும் இது test caseகளை வடிவமைப்பதற்கு ஒரு முக்கியமான ஆவணமாகும் மேலும் இது problemஇன் வரையறையாக இருந்து டெவலப்பர்கள் வேலையை உருவாக்கத் தொடங்க உதவும் SRS ஆவணம் black box specification வடிவத்தில் எழுதப்பட வேண்டும் black box specification problem என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள் black box specification உண்மையில் வெளிப்புறமாகக் காணக்கூடிய functionality ஆகும் இது கணினிக்கான உள்ளீடு என்ன கணினியால் வெளியீடு என்ன என்பதை காட்டுகிறது கணினி ஒரு black boxயாகத் தோன்றுகிறது அங்கு உள்ளீட்டுத் தரவின் அடிப்படையில் செயல்பாடுகள் என்ன மற்றும் வெளியீட்டைப் பெறுவதற்கு அது என்ன செய்கிறது என்பது தெரியாது ஆனால் உள்ளீடு என்னவாக இருக்கும் என்பதையும் இதன் அடிப்படையில் என்ன வெளியீடு உருவாக்கப்படும் என்பதையும் நாம் அறிவோம் இவை உள்ளீடு மற்றும் வெளியீடு அம்சங்கள் ஆகும் உள் விவரங்களை நாம் ஆவணப்படுத்த முயற்சிக்கக்கூடாது கணினியின் உள்ளீடு மற்றும் வெளியீடு அம்சங்களை மட்டுமே நாம் ஆவணப்படுத்துகிறோம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் SRS ஆவணம் எவ்வாறு செய்வது என்பதை விட உள்ளீட்டு தரவின் அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இறுதி ஆவணம் இறுதி பயனர் சொற்களில் எழுதப்பட வேண்டும் ஏனெனில் அனைத்து தேவைகளும் திருப்திகரமாக குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை இறுதி பயனர்கள் பார்ப்பார்கள் இது ஒரு ஆவணமாக எழுதப்பட்டுள்ளது இது இறுதி பயனர் சோதனையாளர்கள் திட்ட மேலாளர் மேம்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் மற்றும் பல வகையான பயனர்களால் புரிந்து கொள்ள முடியும் சில பகுதிகள் மிகவும் முக்கியமானவை என்றால் அதை தனி formal requirement specification ஆவணமாக எழுதலாம் இப்போது ஒரு ஆவணத்தை எழுதத் தொடங்குவதற்கு முன்னர் செய்ய வேண்டியதை பார்ப்போம் sections என்னவாக இருக்க வேண்டும் subsections எழுதுவது பற்றி நாம் பார்க்க வேண்டும் இப்போது ஒரு நல்ல SRS ஆவணம் என்ன என்பதை பார்ப்போம் ஒரு நல்ல SRS ஆவணம் வாய்மொழியாக இருக்கக்கூடாது இது குறைந்தபட்ச எழுத்தை கொண்டு இருக்க வேண்டும் சுருக்கமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் விவரங்களை விட்டுவிடக்கூடாது இல்லையெனில் அது தெளிவற்றதாக இருக்கும் இது ஒரு blackbox விவரக்குறிப்பாக இருக்க வேண்டும் system என்ன செய்ய வேண்டும் என்பதைக் குறிப்பிட வேண்டும் அதை எப்படி செய்வது என்று சொல்லக்கூடாது அதை மாற்றுவது எளிதாக இருக்க வேண்டும் நாளை சில செயல்பாடுகள் மாறினால் நாம் மிக விரைவாக மாற்ற முடியும் ஆனால் அதை மாற்றுவது எளிதான ஆவணம் என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது அதற்காக நாம் அதை நன்றாக கட்டமைக்க வேண்டும் நீங்கள் ஒரு செயல்பாட்டை மாற்ற விரும்பினால் அதை ஒரே இடத்தில் மாற்ற முடியும் பல இடங்களில் மாற்ற வேண்டியதில்லை ஒரு நல்ல SRS ஆவணமும் சீரானதாக இருக்க வேண்டும் SRS ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெவ்வேறு செயல்பாடுகள் சீரானதாக இருக்க வேண்டும் முழுமையானதாக இருக்க வேண்டும் மேலும் இது கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் வடிவமைப்பின் எந்த பகுதி codeன் எந்த பகுதி மற்றும் பலவற்றை நாம் அடையாளம் காண முடியும் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மையைக் கொண்டிருக்க முதல் விஷயம் என்னவென்றால் ஆவணத்தை நாம் ஒழுங்காக வடிவமைக்க வேண்டும் உதாரணமாக செயல்பாடுகளை துல்லியமாக எழுத வேண்டும் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு எண்ணால் அல்லது சில ஐடியால் அடையாளம் காணப்பட வேண்டும் மற்றும் ஒரே இடத்தில் எழுதப்பட வேண்டும் மேலும் கொடுக்கப்பட்ட design elementக்கு எந்த செயல்பாட்டை code பிரிவில் செயல்படுத்துகிறது அல்லது ஒரு பிழையைக் கண்டறிந்தோம் என்றால் அது எந்த செயல்பாட்டை குறிக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும் எனவே கண்டுபிடிக்கும் தன்மை என்பது மிக முக்கியமானதாகும் இது ஒரு செயல்பாட்டுத் தேவை எண்ணைக் கொடுத்தால் வடிவமைப்பின் எந்தப் பகுதி அந்த செயல்பாட்டுத் தேவையை செயல்படுத்துகிறது மற்றும் codeன் எந்த பகுதி அந்த வடிவமைப்பை செயல்படுத்துகிறது என்பதைக் கூற முடியும் மேலும் ஒரு code element கொடுக்கப்பட்டால் இது வடிவமைப்பின் எந்த பகுதியை எந்த செயல்பாட்டை செயல்படுத்துகிறது என்று சொல்ல முடியும் SRS test caseகளை எளிதில் எழுதி சரிபார்க்கக்கூடிய வகையில் எழுதப்பட வேண்டும் மேலும் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் சரிபார்க்கலாம் உங்களுக்கு இது போன்ற தேவை இருந்தால் developed software பயனருடன் நட்பாக இருக்க வேண்டும் இதை டெஸ்ட் செய்வது மிகவும் கடினம் நாம் user friendly ஆக இருக்கிறதா என சோதித்தாலும் அதை வேறு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே சரிபார்க்க இது மிகவும் கடினமான செயல் தேவையை எழுதும் போது ஒவ்வொரு தேவையும் திருப்திகரமாக சோதிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் SRS ஆவணத்தில் அம்சங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் செலவு பணியாளர் அட்டவணை பயன்படுத்த வேண்டிய கருவிகள் மற்றும் பல development plans ளைச் சொல்லலாம் ஏனெனில் SRS ஆவணம் development பணிகள் முடிந்த பின்னரும் பயன்படுத்தப்படுகிறது எனவே development திட்டங்களின் வாழ்நாள் development நிறைவடையும் வரை இருக்கும் ஆனால் SRS ஆவணம் development பணிகளுக்குப் பிறகும் தேவைப்படுகிறது இதேபோல் testing assurance plans Configuration Management test plans Quality Assurance ஆகியவை இதில் இருக்கக்கூடாது ஏனெனில் அவை வெவ்வேறு பார்வையாளர்களையும் வெவ்வேறு வாழ்நாளையும் கொண்டிருக்கின்றன SRS ஆவணத்தில் பல பார்வையாளர்கள் உள்ளனர் மேலும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் அம்சங்களை மட்டுமே எழுதுகிறோம் வடிவமைப்புகள் மற்றும் பல அவை சேர்க்கப்படக்கூடாது இப்போது SRS ஆவணத்தை எழுதுவது எப்படி என்று பார்ப்போம் எந்த SRS ஆவணத்திலும் நான்கு முக்கியமான பாகங்கள் உள்ளன மிக முக்கியமான பகுதி செயல்பாட்டுத் தேவைகள்

செயல்படாத தேவைகளில் செயல்பாடுகளாக குறிப்பிட முடியாத சில தேவைகளை நாம் ஆவணப்படுத்துகிறோம் செயல்பாட்டு மற்றும் செயல்படாத தேவைக்கு இடையிலான வேறுபாடு என்ன SRS ஆவணத்தில் செயல்படாத தேவைகள் குறித்து ஒரு பிரிவு உள்ளது கணினியில் உள்ள பல்வேறு தடைகள் என்ன எடுத்துக்காட்டாக ஒரு கட்டுப்பாடு அது சில standardsகளைப் பின்பற்ற வேண்டும் அல்லது ஒரு open source database பயன்படுத்த வேண்டியிருக்கலாம் முதலில் செயல்பாட்டுத் தேவைகளின் விவரங்களைக் காண்போம் ஏனெனில் இது SRS ஆவணத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் software பயனர்களுக்கு வழங்கும் செயல்பாடுகள் அல்லது வசதிகள் என்ன என்பதை காண்கிறோம் அதை input வடிவத்தில் ஆவணப்படுத்துகிறோம் produce செய்யப்படும் outputஐ நாம் குறிப்பிட வேண்டும் மேலும் பயனர் தவறான inputஐ கொடுக்கும்போது என்ன நடக்கும் என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும் செயல்பாட்டுத் தேவைகளை அடையாளம் காண்பது மிக முக்கியமான திறமையாகும் ஒரு எடுத்துக்காட்டு நாம் ஒரு நூலக software உருவாக்குவது எனவே அது கொண்டிருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன அல்லது வேறொரு சிக்கலை எடுத்துக் கொள்ளட்டும் நீங்கள் ஒரு word processing softwareஐ உருவாக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் அது ஒரு ஆவணத்தை எழுத முடியும் மைக்ரோசாஃப்ட் word போன்றது எனவே அதன் செயல்பாட்டு தேவைகள் என்னவாக இருக்கும் செயல்பாட்டுத் தேவைகளை அடையாளம் காண அது என்ன வசதிகளை வழங்குகிறது என்பதைப் பார்க்க வேண்டும் உதாரணமாக library software என்று சொல்லலாம் நூலகர் மற்றும் நூலக உறுப்பினர்கள் மற்றும் கணக்காளர் ஆகியோர் வெவ்வேறு பயனர்கள் இப்போது ஒவ்வொரு வகை பயனருக்கும் தேவையான வசதிகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் ஒரு நூலக உறுப்பினர் issue book return book book இருக்கிறதா என்று கேட்க விரும்பலாம் librarian உறுப்பினர்களை உருவாக்க விரும்பலாம் உறுப்பினர்களை நீக்க விரும்பலாம் யாருக்கும் எதிராக அபராதம் இருக்கிறதா என்று சோதிக்க விரும்பலாம் புத்தகங்களை உருவாக்க விரும்பலாம் புத்தகங்களை நீக்கலாம் accountant சரிபார்க்க விரும்பலாம் நிதி நிலை என்ன மானியங்களை கட்டணங்களை செலவுகளை பதிவு செய்ய விரும்பலாம் எனவே ஒவ்வொரு பயனர்களின் கண்ணோட்டத்திலிருந்தும் வழங்கப்பட்ட software functionalityகளின் விதிமுறைகளை நாம் கவனிக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு functionalityம் அடிப்படையில் பயனர் அதைப் பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய வேலையாகும் ஒவ்வொரு செயல்பாட்டுத் தேவைகளையும் நீங்கள் கண்டறிந்ததும் நாம் ஆவணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் எதை அடையலாம் மற்றும் அணுகுமுறைகள் மற்றும் நுட்பங்கள் என்ன என்பதை நாம் விவரிக்க வேண்டும் மேலும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டை அடையாளம் காண வேண்டும் பொதுவாக ஒவ்வொரு functionalityகும் ஒரு உள்ளீடு தேவைப்படுகிறது இது சில செயலாக்கத்தை செய்கிறது மற்றும் சில வெளியீட்டை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக ஒரு query book function ஒரு library softwareக்கு பயனர் புத்தகத்தின் பெயரைக் கொடுக்கிறார் எனவே அது ஒரு உள்ளீடு பயனர் queryடன் பொருந்தக்கூடிய அந்த புத்தகங்களுக்கான book databaseஐ software சரிபார்க்கிறது பின்னர் அது வெளியீட்டை உருவாக்குகிறது எனவே ஒவ்வொரு செயல்பாட்டுத் தேவையும் எதை அடையும் என்பதற்கான கண்ணோட்டத்தின் வடிவத்தில் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் பின்னர் உள்ளீடு மற்றும் வெளியீட்டை நாம் அடையாளம் காண வேண்டும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டை உருவாக்குவது சாத்தியமில்லை செயல்பாட்டுத் தேவைகளை எவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பது பற்றிய கூடுதல் விவரங்களைப் பார்ப்போம் எனவே இந்த lectureலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது ஒரு செயல்பாட்டுத் தேவை என்ன ஒரு செயல்பாட்டுத் தேவை என்பது பயனர் சில அர்த்தமுள்ள வேலைகளைச் செய்ய softwareல் வழங்கப்படும் ஒரு வசதி இந்த பாடத்தை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த பாடத்தில் தொடர்வோம் செயல்பாட்டு தேவைகள் செயல்படாத தேவைகள் கட்டுப்பாடுகள் மற்றும் பலவற்றின் கூடுதல் விவரங்களை அடுத்த சொற்பொழிவில் பார்ப்போம்